முதல் module லின் முதல் இரண்டு பகுதிகளில் நாம் Cost Accounting பற்றியும் classification of cost பற்றியும் விவாதித்தோம் இன்று நாம் cost volume profit analysis அல்லது Marginal Costing பற்றி பேச இருக்கிறோம் அதற்கு முன்னால் ஒரு சிறிய recap செய்துவிடலாம் செலவின் பல்வேறு categorization பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் எலிமென்ட்ஸ்சின் அடிப்படையில் செலவை categorizing செய்வது ஒரு வழி செலவின் எலிமென்ட்ஸ் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது மெட்டீரியல் லேபர் மற்றும் எக்பென்சஸ் இது செலவுகளை கிளாசிஃபை செய்யும் மிகவும் பழமையான முறைகளில் ஒன்று அதன்பிறகு functional classification வந்தது So functions மூலமாக செலவுகளை எவ்வாறு கிளாசிஃபை செய்வீர்கள் அது production cost admin cost marketing cost selling cost R and D cost போன்று மற்றும் பலவாக இருக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்த direct versus indirect cost அடிப்படையிலான classification இந்த மூன்று முறைகளும் accounting மற்றும் control purpose க்கு முதன்மையாக பயனுள்ளது control purpose க்கு பயனுள்ள மற்றொரு classification controllable versus non controllable cost அதன் பிறகு product costs versus period costs முடிவு எடுப்பது என்று வரும்பொழுது இரண்டு அல்லது மூன்று cost classifications முறைகள் இருக்கிறது அவைகளைப் பற்றி தான் நாம் இப்பொழுது விவாதிக்க போகிறோம் So முடிவு எடுப்பதற்கு அல்லது மாறுபடும் தன்மையை பொறுத்து செலவைப் புரிந்துகொள்வதற்கு என்னென்ன வழிகளில் செலவை கிளாசிஃபை செய்யலாம் ஞாபகம் இருக்கா நம்மிடம் variable cost versus fixed costs மட்டுமல்ல of course variable மற்றும் fixed இரண்டின் குணாதிசயங்களைக் கொண்ட மற்றொரு semi variable cost ம் இருக்கிறது செலவை வகைப்படுத்த மற்றொரு முறையும் இருக்கிறது அது relevant cost versus sunk costs ன் அடிப்படையிலானது முடிவு எடுக்கும் காரணங்களுக்கு இந்த classifications மிகவும் முக்கியமானவை இந்த வகையான கிளாசிஃபிகேஷன் control purposes அல்லது accounting purpose க்கு பெரிய பயனளிக்காது ஆனால் முடிவெடுத்தல் என்று வரும்பொழுது இந்த கிளாசிஃபிகேஷன் முக்கிய பங்காற்றுகிறது So variable cost என்றால் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்க எல்லோருக்கும் தெரியும்னு நம்புறேன் நம்முடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு direct proportion ல் மாறுபடும் செலவு ஒரு variable cost என கருதப்படுகிறது So 100 யூனிட்டுக்கு 1000 ரூபாய் செலவு ஆகிறது அதுவே 200 யூனிட் எனில் 2000 ஆகிறது அதாவது எப்பொழுது யூனிட் இன்கிரிஸ் ஆகிறதோ அப்பொழுது செலவும் அதே proportion ல் இன்கிரிஸ் ஆகிறது எனில் அந்த செலவை variable cost என்று அழைக்கிறோம் இதற்கு மாறாக நம்முடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு மாறாத மற்றொரு வகையான செலவும் இருக்கிறது So 100 யூனிட்டுக்கு 1000 ரூபாய் செலவு ஆகிறது 200 யூனிட்டுக்கும் அதே 1000 ஆகிறது எனில் அது fixed cost ஆக கருதப்படும் Classically fixed மற்றும் variable என்ற இரண்டு வகையான செலவு தான் இருக்கிறது ஆனால் உங்களுடைய சில செலவுகளுக்கு இந்த இரண்டின் தன்மைகளும் இருக்கும் அதாவது கொஞ்சம் variable ஆகவும் கொஞ்சம் fixed ஆகவும் இருந்தால் அவை semi variable cost என்று அழைக்கப்படும் நான் இவைகளை திரும்பத் திரும்ப சொல்கிறேன் ஏனெனில் நாம் இப்பொழுது பயில போகும் cost volume profit analysis ஆனது classification of cost as per variability ன் அடிப்படையிலானது இப்பொழுது நம்முடைய moduleக்கு செல்வோம் So நாம் இப்பொழுது பார்த்த fixed variable மற்றும் semi variable costs பற்றி விவாதிக்கப் போகிறோம் பிறகு contribution margin பற்றி பார்ப்போம் அதன்பிறகு breakeven point மற்றும் PV ratio பற்றியும் விவாதிப்போம் மேலும் நம்முடைய அடுத்த module லில் முடிவு எடுப்பதற்கு எவ்வாறு இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பயன்படுத்த படுகிறது என்பது பற்றியும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் செலவுகளின் variability பற்றிய நம்முடைய புரிதலின் அடிப்படையிலான சிறிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வோம் இப்பொழுது CVP analysis என்றால் என்ன அதன் பெயர் குறிப்பிடுவதுபோல் இது 3 variables களின் பகுப்பாய்வு அதில் செலவு ஒரு பகுதி இரண்டாவது volume ஏனெனில் volume செலவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது சில செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில செலவுகளில் ஏற்படுத்தாது அதுதான் செலவுகளின் மாறுபடும் தன்மையிலான fixed மற்றும் variability cost இந்த இரண்டுமே லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனெனில் volume செலவு மற்றும் வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது லாபம் பலனாக கிடைக்கும் So இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது volume அது செலவு மற்றும் வருவாயில் ஏற்படுத்தும் தாக்கம் மேலும் அதன் விளைவாகிய லாபம் மொத்தத்தில் நம்முடைய முக்கியமான ஆர்வம் volume ல் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு செலவு மற்றும் இலாபத்தை பாதிக்கிறது அல்லது மாற்றப் போகிறது என்பதுதான் இப்பொழுது பிக்ஸட் காஸ்ட் இது நமது நடவடிக்கைகளின் நிலையைப் பொறுத்து மாறாத செலவுகள் அல்லது உற்பத்தியை பொறுத்து அல்லது விற்பனையை பொறுத்து மாறாத செலவுகள் சாதாரணமாக இவை ஒரு குறிப்பிட்ட காலம் சம்பந்தப்பட்ட செலவு இவற்றுக்கும் உற்பத்தி அல்லது output level அல்லது operations level க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவை காலத்தோடு தொடர்புடையவை எனவே இவற்றை fixed cost என்கிறோம் இப்பொழுது பிக்ஸட் காஸ்ட்க்கு சில எக்ஸாம்பிள் தர முடியுமா வெவ்வேறு industries க்கு வெவ்வேறு எக்ஸாம்பிள் தரலாம் ஆனால் எளிதான புரிதலுக்காக நம்மிடம் ஒரு car இருக்கிறது நாம்அதனை ஒரு taxiயாக passenger transport க்கு பயன்படுத்துவதாக எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது உங்கள் தொழிலில் எது பிக்ஸட் காஸ்ட் உங்களில் நிறைய பேருக்கு சரியாக யூகிக்க முடியும் என்று நினைக்கிறேன் உங்களிடம் ஒரு வாகனம் இருந்தால் அந்த வாகனத்திற்கான காப்பீடு செலுத்த வேண்டும் அந்த காப்பீடு ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு வருடத்திற்கு ஆனது இது ஒரு period cost இது நாம் ஓட்டும் கிலோமீட்டரின் எண்ணிக்கையைப் பொறுத்து மாறுவதில்லை அதனால்தான் இது பிக்ஸட் காஸ்ட் என கருதப்படுகிறது மேலும் இந்த காரினை registration செய்வதில் சில செலவுகள் அடங்கியிருக்கிறது அல்லது சில taxes நாம் கட்ட வேண்டியிருக்கும் இவைகள் காலத்தை பொறுத்ததே அன்றி காரை நாம் எவ்வளவு பயன்படுத்தினோம் என்பதைப் பொறுத்தது அல்ல அவைகள்தான் பிக்ஸட் காஸ்ட் பிறகு தேய்மானம் இருக்கிறது ஏனெனில் கார் வாங்கியதால் நீங்கள் சில மூலதனச் செலவு செய்திருக்கிறீர்கள் இதனை நீங்கள் குறிப்பிட்ட கால நேரம் வரை write off செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் தேய்மானம் கணக்கிடப்படுகிறது இது ஒரு non cash எக்பென்சஸ் எனினும் இது பிக்ஸட் இன் தன்மைகொண்ட ஒரு முக்கியமான எக்பென்சஸ் ஆகும் குறிப்பிட்ட இன்டஸ்ரியின் fixed costs க்கு இவை சில எக்ஸாம்பிள்ஸ் கூடுதலாக சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே தரப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு ஃபேக்டரியை operate செய்கிறீர்கள் எனில் நீங்கள் அந்த ஃபேக்டரிக்கான வாடகை மற்றும் இன்ஷூரன்ஸ் செலுத்த வேண்டும் so ஒரு பேக்டரியில் கட்டடங்களுக்கு இவை பிக்ஸட் காஸ்ட் ஆகும் மற்றொரு எக்ஸாம்பிள் பற்றி யோசிக்கலாமா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கொள்ளுங்கள் நடவடிக்கைகளின் நிலைக்கு ஏற்ப மாறாத fixed ன் தன்மை கொண்ட பிக்ஸட் காஸ்ட் ஆக கருதப்படும் சில செலவுகளின் பெயர்களை சொல்ல உங்களுக்கு முடியும் என்று நினைக்கிறேன் இந்த செலவுகளை நீங்கள் plot செய்தால் அது இவ்வாறுதான் தோற்றமளிக்கும் உங்களுக்கு புரியுதா யூனிட்களின் எண்ணிக்கை 0 வில் இருந்து 800 ஆக மாறுவதை பார்க்கமுடியும் ஆனால் நமக்கு தரப்பட்ட அந்த ரெட் லைன் முழுமையாக கிடைமட்டமாக இருக்கிறது 0 யூனிட்டில் 80 ஆயிரமாக இருக்கும் செலவு 800 யூனிட்டிலும் அதே 80 ஆயிரமாகத்தான் தொடர்கிறது Theoretically பிக்ஸட் காஸ்ட் எந்த கால நிலையிலும் மாறக்கூடாது of course இது நடக்காம கூட போகலாம் இந்த எக்ஸாம்பிள பாருங்க யூனிட்களின் எண்ணிக்கை அதிகமாகி 5000 ஆகும்போது பிக்ஸட் காஸ்ட் ஒருவேளை அதிகம் ஆகலாம் இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஆனால் கொடுக்கப்பட்ட வரையரைக்குள் அவை மாறுவது இல்லை So உங்களுடைய setup capacity எவ்வளவாக இருந்தாலும் உங்களுடைய உற்பத்தி ஜீரோவாக இருந்தாலும் அல்லது முழு கெபாசிட்டிக்கு அதிகமாகி அதாவது 100 அல்லது 120 அல்லது 130 சதவிகிதமாக இருந்தாலும் பிக்ஸட் காஸ்ட் மாறவே மாறாது அது ஒரு horizontal line னாகவே இருக்கும் மேல் நோக்கி செல்லும் ஒரு கருப்பு லைனை உங்களால் பார்க்க முடியும் அது ஒரு total cost line அதாவது நடவடிக்கைகளின் நிலைமைக்கேற்ப மாறாத ஒரு fixed component ஐ உள்ளடக்கிய total cost தான் அது இப்பொழுது variable cost பற்றி பார்ப்போம் அதற்கு போவதற்கு முன் ஒரு கேள்வி பிக்ஸட் காஸ்ட் ஒருபோதுமே ஏமாறுவது இல்லையா நீங்கள் பார்க்கும் வரைபடத்தில் அது totally flat ஆக or horizontal லாக இருப்பினும் theoretically நடவடிக்கைகளின் நிலைக்கு ஏற்ப இது மாறாததாக இருந்தாலும் அது உண்மையல்ல ஆனால் என்னுடைய கேள்வி பிக்ஸட் காஸ்ட் ஒருபோதும் ஏமாறுவதே இல்லையா இது உண்மை இல்லை ஏனெனில் அது நேரத்திற்கு ஏற்ப மாறலாம் எடுத்துக்காட்டாக நாம் ஏற்கனவே பார்த்த வாடகை மற்றும் காப்பீடு இந்த வருடம் நாம் செலுத்தும் வாடகைக்கான 10 லட்சம் அடுத்த வருடம் அதிகமாகலாம் இன்சூரன்ஸ் அடுத்த வருடம் அதிகமாகலாம் வரிச் சட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தால் வரிகள் அதிகமாகலாம் அது அடுத்த வருடம் தான் என்று அவசியமில்லை இந்த வருடமே வேறு சில காரணங்களால் பிக்ஸட் காஸ்ட் அதிகமாகலாம் ஆனால் நடவடிக்கைகளின் நிலைக்கு ஏற்ப அவை மாறுவதில்லை என்பதுதான் விஷயம் இப்பொழுது variable cost என்ற மற்றொரு வகையான செலவை பற்றி பார்ப்போம் இவை நடவடிக்கைகளின் நிலைக்கு ஏற்ப direct proportion னில் மாறும் ஒரு செலவு ஆகும் டைரக்ட் லேபர் or டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இதற்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் சில பொருள்களை நீங்கள் உற்பத்தி செய்வதாக வைத்துக் கொண்டால் அதற்கு டைரக்ட் மெட்டீரியல் தேவை பொதுவாக நீங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும்போது அதற்கு தேவையான மூலப்பொருட்களின் நுகர்வும் அதே விகிதத்தில் அதிகரிக்கும் Output 20 சதவிகிதம் அதிகரிக்கும்போது மூலப்பொருட்களின் நுகர்வும் 20 சதவிகிதம் அதிகரிக்குமானால் அதுவே variable cost ஆகும் நம்முடைய டாக்ஸி இயக்கும் சேவையை எக்ஸாம்பிள் ஆக எடுத்துக்கொண்டால் நம்மிடம் ஒரு கார் இருந்து அதனை டாக்ஸி சேவைக்கு பயன்படுத்துவது எனில் அதற்கான variable cost என்ன எல்லா வகையிலும் petrol அல்லது fuel cost தான் variable ஆக இருக்க முடியும் எவ்வளவு அதிக கிலோமீட்டருக்கு உங்கள் காரை ஓட்டுகிறீர்களோ குறைந்தபட்சம் அதே விகிதத்தில் fuel consumption அதிகரிக்கும் இதைத்தான் நாம் variable cost என்று அழைக்கிறோம் புரிஞ்சுதா இதனை சாட்டில் பதிவிட முடியுமா fixed costs ன் graph ஐ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு காட்டுகிறேன் இப்பொழுது உங்களுக்கு variable cost graph வரைய வேண்டுமெனில் எப்படி வரைவீர்கள் உங்களில் நிறைய பேர் சரியாக யூகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அது ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கும் ஏனெனில் நடவடிக்கைகளின் நிலையைப் பொறுத்து அது மாறும் என்பது விதி முதலில் 0 வாக இருக்கும் பிறகு உற்பத்தியின் எண்ணிக்கை அடிப்படையில் உயர்ந்து ஒரு straight line னாக இருக்கும் அத நான் இப்ப காட்டுறேன் இங்கு நீங்கள் பார்க்கும் red line 0 வில் இருந்து ஆரம்பிக்கிறது அது கொஞ்சம் தொகையை வைத்து துவங்க முடியாது அவ்வாறு துவங்கினாலும் 0 லெவலில் அது 0 என்று தான் பொருள்படும் ஒரு fixed component ஆக விதியின் படி நிலைக்கு ஏற்ப மாற வேண்டும் எனவே இது 0 வில் ஆரம்பிக்கிறது இது ஒரு linear form மாக மேல்நோக்கி செல்கிறது எனவே இது ஒரு variable cost graph இப்பொழுது semi variable costs பற்றி பார்ப்போம் கோட்பாட்டின்படி இரண்டு வகையான செலவுகள் தான் இருக்கிறது ஒன்று fixed மற்றொன்று variable ஆனால் நடைமுறையில் பெரும்பாலான செலவுகள் நடவடிக்கையின் நிலையை பொறுத்து மாறுபடுகிறது ஆனால் அவை நேரடி விகிதாச்சாரத்தில் மாறுவதில்லை அவைகள் முழுமையான variable ம் இல்லை முழுமையான fixed ம் இல்லை இப்படிப்பட்ட செலவுகள் semi variable costs என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது டெலபோன் பில் எக்ஸாம்பிள் பற்றி பார்ப்போம் இப்பொழுது நிறைய விதமான பிளான்கள் இருக்கிறது ஆனால் முன்னாடி எல்லாம் டெலபோன் பில் இரண்டு பகுதிகளாக கணக்கிடப்படும் ஒன்று வாடகை மற்றொன்று கால் சார்ஜஸ் இந்த கால் சார்ஜஸ் உங்களது அதிகமான அழைப்பின் எண்ணிக்கையைப் பொறுத்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எனவே டெலபோன் பில் செமி வேரியபிள் காஸ்ட்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இத நான் ஏன் சொல்றேன்னா இப்ப எல்லாம் கால் சார்ஜஸ் free தருகிற நிறைய பேக்கேஜ்ஸ் இருக்கிறது நம்மிடம் ஒரு பேக்கேஜ் இருக்கிறது என வைத்துக் கொள்வோம் அதில் கால் சார்ஜஸ் free அதாவது நீங்கள் எத்தனை அழைப்புகள் வேண்டுமானாலும் செய்யலாம் எனில் இந்த டெலபோன் பில் எந்த வகையான எக்ஸாம்பிளின் கீழ் வரும் சரியாக சொன்னீர்கள் அது பிக்ஸட் காஸ்ட் ஆக தான் வரும் ஏனெனில் இது ஒரு மாதம் அல்லது 10 வாரம் அல்லது 15 வாரம் போன்ற ஒரு பீரியடுக்கான செலவாக வருகிறது அழைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து இது மாறவில்லை அதனால் இது பிக்ஸட் காஸ்ட் ஆகிறது ஆனால் மேற்சொன்ன எடுத்துக்காட்டில் அதனை நாம் செமி வேரியபிள் காஸ்ட் என்கிறோம் ஏன்னா அடிப்படையிலேயே அது வாடகை மற்றும் கால் சார்ஜஸ் ஐ கொண்டுள்ளது Gas மற்றும் electricity bills ம் இதே மாதிரிதான் இவற்றிலும் வாடகை component மற்றும் usage component சேர்ந்திருக்கிறது எனவே இவைகளும் semi variable தான் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க நம்முடைய டாக்ஸி பிசினஸ்ல semi variable cost க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தர முடியுமா கொஞ்சம் யோசிங்க உங்களால சரியா யூகிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் semi variable cost க்கு maintenance முக்கியமான எக்ஸாம்பிள் என்னா நீங்க ஒரு காரை ஒரு முழு மாதத்திற்கு பயன்படுத்தாமல் parking lot ல் நிறுத்தி வைத்திருந்தாலும் அதனை இயங்கும் நிலையில் வைத்திருக்க பராமரிக்க வேண்டும் அதற்கு வழக்கமான பராமரிப்பு தேவைப்படுகிறது ஆனால் அந்த காரை நீங்கள் பயன்படுத்துவது எனில் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் மென்மேலும் பயன்படுத்தினால் அந்த பயன்பாட்டிற்கு ஏற்றார்போல் maintenance cost அதிகமாகும் So semi variable cost க்கு maintenance ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆகிறது இதற்கான graph எப்படி வரைவீங்க யோசிச்சு பாருங்க 0 லெவலில் உங்களுக்கு சிறிது semi variable costs செலவு ஆகலாம் பிறகு இது நேரடி விகிதாச்சாரத்தில் இல்லாமல் straight line ஆக மேல்நோக்கி செல்லலாம் இது ஒரு curve வாக இருக்கலாம் அல்லது ஸ்டெப்ஸ் வடிவில் இருக்கலாம் சாதாரணமாக semi variable cost ஸ்டெப்ஸ் வடிவில் இருக்கும் ஏன் இது ஸ்டெப்ஸ் வடிவில் இருக்கிறது ஏனெனில் இந்த வரைபடத்தை பொறுத்த வரை semi variable cost ஆனது 0 விலிருந்து 100 or 200 வரை ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறது ஒருமுறை யூனிட் 200 விட அதிகமாகும்போது இந்த செலவு மிகப் பெரிதாகிறது இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 0 விலிருந்து 200 யூனிட் வரை 10000 செலவு ஆகிறது ஆனால் 200 யூனிட்க்கு மேல அது 20000 ஆகிறது அதுவே 400 யூனிட் வரை அப்படியே flat ஆக இருக்கிறது ஒவ்வொரு 300 கிலோ மீட்டருக்கு பிறகு நீங்கள் டயர் மாற்றவேண்டும் என வைத்துக்கொள்வோம் அப்படி எனில் ஆரம்பத்தில் புதிய டயர் வாங்கியதற்கான செலவு 300 கிலோ மீட்டர் வரை மாறாமல் constant ஆக இருக்கும் அதன்பிறகு நீங்கள் டயர் மாற்ற வேண்டும் So அடுத்த நிலை மீண்டும் செலவு மாறாமல் flat ஆக இருக்கும் பிறகு 600 கிலோமீட்டரில் மீண்டும் டயரை மாற்ற வேண்டும் மீண்டும் செலவு பெரிதாகிறது பிறகு மீண்டும் flat ஆக தொடர்கிறது பொதுவாக semi variable cost இப்படித்தான் இயங்குகிறது நான் பொதுவா சொல்கிறேன் ஏனெனில் வெவ்வேறு வடிவிலான வளைவுகளாக கூட இருக்கலாம் அது ஒரு நேர்கோடு இல்லை Variable cost நேர்கோடாக இருக்கும் semi variable cost மற்றும் fixed cost தட்டையான நேர்கோடாக இருக்கும் semi variable cost இந்த இரண்டுக்கும் இடையில் வளைவாக கூட இருக்கலாம் ஆனால் CVP analysis ஐ பொறுத்தவரை fixed variable அல்லது semi variable இதில் எதுவாயினும் அவற்றை பொதுவாக நாம் நேர் கோடுகளாக தான் கருதுவோம் சரியாக சொல்வதென்றால் நாம் படிப்படியாக semi variable cost ஐ பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புரியுதா இப்பொழுது cost volume profit analysis பற்றி பார்ப்போம் அது எதனை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் CVP analysis ல் மொத்த செலவு பிக்ஸட் மற்றும் variable என பிரிக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம் இங்கு நாம் மொத்த வருமானத்தை பார்க்கிறோம் பிறகு எதிர்பார்க்கும் லாபத்தை பார்க்கிறோம் அதேபோல் விற்பனை அளவின் பல்வேறு நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட அளவின் நிலையில் சிறிது லாபம் இருக்கும் எனவே நமது market research இன் அடிப்படையில் விற்பனையின் சில நிலைகளை எடுத்துக் கொள்வோம் அல்லது management எதிர்பார்க்கும் லாபத்தின் படி செல்வோம் மேலும் இந்த அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் லாபத்திற்கு நாம் எந்த நிலை வரையான நடவடிக்கைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று திரும்பிப் பார்க்கவேண்டும் இவ்வாறுதான் நாம் பொதுவாக நம்முடைய CVP analysis ஐ பயன்படுத்துகிறோம் இங்கு நாம் ஒரு விஷயம் கூட செய்கிறோம் அது நாம் breakeven point ஐ கணக்கிடுகிறோம் எனவே நாம் இங்கு செலவும் வருவாயும் சமமாக இருக்கும் ஒரு நிலையை கணிக்க முயற்சி செய்கிறோம் வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் லாபமும் நஷ்டமும் இல்லாத நிலை மேலும் விற்பனையின் பல்வேறு நிலைகளில் வரும் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் கணிக்கிறோம் இதுதான் profit planning என அறியப்படுகிறது எனவே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் budget planning செய்ய இது மிகவும் பயனுள்ள ஒன்றாகும் இலாப முன்னறிவிப்புகளை விற்பனையில் வெவ்வேறு நிலைகளிலும் தெரிந்துகொள்ள முற்படுகிறோம் அதற்கும் இது மிகவும் பயனுள்ளது முடிவுகள் எடுப்பதற்கும் இது மிகவும் பயனுள்ளது குறிப்பாக விலை நிர்ணயம் சம்பந்தமான முடிவுகள் ஏனெனில் செலவுகளை கணக்கிட நாம் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி செலவினை தெரிந்துகொள்கிறோம் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நாம் செலவில் மேல் கூடுதலாக எவ்வளவு profit margin ஐ சேர்த்துக் கொள்ள போகிறோம் இதுவே தான் pricing decision ஆகிறது விலை நிர்ணயிக்கும் முடிவில் இந்த CVP analysis மிக முக்கிய பங்காற்றுகிறது ஏனெனில் விற்பனைகளின் நிலையைப் பொறுத்து நாம் விலையை தீர்மானிக்க வேண்டும் இது தவிர சில வகை சிறந்த வாடிக்கையாளர்களுக்கு நாம் பல்வேறு வகையான தள்ளுபடிகளை தர வேண்டியிருக்கும் அல்லது நாம் நம்முடைய விலை கொள்கையை மாற்ற வேண்டியிருக்கும் இதற்கும் இந்த CVP மிக முக்கியமாக பயன்படுகிறது நம்முடைய பல்வேறு தயாரிப்புகளின் sales mix ஐ தீர்மானிப்பதற்கும் இது மிகவும் முக்கியமானதாகும் இது sales mix முடிவுகளில் மிக முக்கியமான பயன்படுகிறது ஏனெனில் நாம் ஒரே வகை தயாரிப்பை மட்டும் வைத்து இயங்குவதில்லை நாம் பல்வேறு தயாரிப்புகளை வைத்து இயங்கும் பட்சத்தில் எந்த தயாரிப்பை நாம் வலியுறுத்தப் போகிறோம் எந்த தயாரிப்புக்கு அதிக கவனம் செலுத்தப் போகிறோம் போன்ற முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் இதுதான் ஒரு sales mix decision அல்லது நாம் ஒரு retail store நடத்துவதாக வைத்துக்கொண்டால் பொருள்களை காட்சிப்படுத்த நம்மிடமுள்ள குறைந்தபட்ச இடத்தைப் பற்றி நாம் முடிவு செய்ய வேண்டும் சோ டிஸ்பிளேயில் எந்த பொருளுக்கு அதிகம் இடம் வேண்டும் எந்த பொருள் நமக்கு அதிகமான margin னை தருகிறதோ அந்தப் பொருளை நாம் அதிகமாக விற்பனை செய்கிறோம் இதற்கு நாம் பல்வேறு பொருட்களில் உள்ள margins ஐ தெரிந்திருக்க வேண்டும் இப்பொழுது எந்த பொருளில் கம்பெனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவையெல்லாம்தான் sales mix decision என்று அழைக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் இவை ஒரு flexible budget தயாரிக்க பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் நடவடிக்கைகளின் பல்வேறு நிலைகளைப் பொறுத்து நம்முடைய செலவு மாறுபடும் எனவே நாம் ஒரு flexible budget ஐ தயாரித்து பல்வேறு முடிவெடுக்கும் சந்தர்ப்பங்களில் இந்த பட்ஜெட் ஐ பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது CVP இன் objectives பற்றி பார்ப்போம் CVP analysis இல் நாம் பல விஷயங்களுக்கு இடையிலான தொடர்புகளை புரிந்து கொள்கிறோம் அதில் ஒன்று price volume அல்லது நடவடிக்கையின் நிலையை பொறுத்த per unit variable cost variable cost ஐ ஒரு total variable cost எனவும் குறிப்பிடலாம் ஆனால் இது யூனிட் அடிப்படையில் மாறுவதால் per unit variable cost ஐ கணக்கிடுவது அர்த்தமுள்ளதாகும் பிறகு total fixed costs ஐ கூட ஒரு யூனிட்டின் அடிப்படையில் கணக்கிட முடியும் ஆனால் இது நம்மை misleading செய்கிறது ஏனெனில் அது யூனிட்டின் அடிப்படையில் மாறப்போவதில்லை அது ஒவ்வொரு யூனிட்டின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும் சோ நாம் என்ன செய்யலாம் total fixed cost ஐ எடுத்துக் கொள்வது நல்லது மேலும் நாம் விற்பனை செய்த பொருள்களின் கலவையையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் நாம் a b c பொருட்களை டீல் செய்வதாக வைத்துக் கொண்டால் அவை எப்படி பல்வேறு வகையான கலவையில் விற்பனையாகின்றன என்பதைக் கவனிக்க வேண்டும் ஏனெனில் சில பொருள்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிடுவதாக இருக்கும் சில பொருள்கள் ஒன்றுக்கொன்று complementary ஆக இருக்கும் எனவே நாம் நம்மிடமுள்ள வெவ்வேறு வகையான sale mixes யும் பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக CVP analysis என்பது சில அனுமானங்களின் அடிப்படையிலானது அதில் முதன்மையான அனுமானம் அனைத்து செலவுகளையும் ஒன்றில் variable அல்லது fixed என வகைப்படுத்துவதாகும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று எதார்த்த நடைமுறையில் செலவுகள் semi variable ஆக தான் இருக்கும் அவை முழுமையான variable அல்லது fixed ஆக இருக்காது ஆனால் அது semi variable cost ஆக இருக்கும்பட்சத்தில் நாம் என்ன செய்வோம் எனில் அதனை variable மற்றும் fixed என இரண்டு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் மேலும் எல்லா செலவுகளையும் variable and fixed என பிரிக்க முடியும் என்பது அனுமானங்களில் ஒன்று ஆகும் ஆனால் இவற்றில் சில அனுமானங்கள் சரியாக நிகழாமல் போகலாம் சில சமயங்களில் 5 செலவுகளை வகைப்படுத்த முடியாது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இது நம்முடைய கணக்கீடுகளின் correctness ஐ குறைத்து விடாது ஏனெனில் நாம் ஒரு நிலை இல்லாத சூழ்நிலைகளில் முடிவெடுக்க வேண்டும் இந்த அனுமானங்களை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய கணக்கீடுகளை செய்வோம் எனில் அவை அதிகபட்சம் சரியான முடிவாக இருக்கும் அதனால்தான் இந்த அனுமானங்கள் மிகவும் பயனுள்ளது மேலும் ஓரளவுக்கு அவற்றை மீறினாலும் அது நம்முடைய முடிவுகளின் உண்மைத்தன்மையை அல்லது சரி நிலையை பாதிக்காது அடுத்ததாக மிகப்பெரிய அளவிலான உற்பத்தி மற்றும் விற்பனையைப் பொறுத்தவரை CVP relationships ஆனது linear ஆக இருக்கும் நான் கொஞ்சம் பின்னோக்கி செல்கிறேன் இங்கே நீங்க பார்த்திருப்பீங்க fixed cost graph ஆனது ஒரு நேர் லைனாக இருக்கும் என்றும் variable cost ஆனது செங்குத்தாக மேல் நோக்கி செல்லும் என்றும் பார்த்திருப்பீங்க இவை எல்லாம் செலவு ஆனது linear ஆக இருக்கும் என்ற CVP இன் அனுமானத்தின் அடிப்படையிலானது எதார்த்தத்தில் இயல்பாகவே அவற்றில் சில வளைவுகள் இருக்கலாம் அவைகள் சிறிது மேல் அல்லது கீழ் நோக்கி செல்லலாம் ஆனாலும் மீண்டும் நம்முடைய கணக்கிடும் நோக்கத்துக்காக நாம் ஒரு நேரியல் உறவினை assume செய்ய வேண்டும் இருந்தாலும் அவை ஒரு நியாயமான அளவுக்குள் நிஜமாக linear ஆக இருக்கும் என்பதை தயவுசெய்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக 0 வில் இருந்து 800 வரை அவை linear ஆக இருக்கும் அதற்குமேல் சிறிய மாற்றம் இருக்கலாம் ஆனால் CVP analysis ஒரு நியாயமான அளவுக்குள் குறுகிய கால முடிவு எடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளது ஆகும் உதாரணமாக நீங்கள் 700 யூனிட்களை உற்பத்தி செய்வதாக வைத்துக் கொண்டால் அடுத்த 100 யூனிட்களை உற்பத்தி செய்வதா வேண்டாமா என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இதுபோன்ற முடிவுகளுக்கு CVP பயன்படுகிறது இங்கு correctness ஐ நம்முடைய linear assumption பாதிக்காது நீங்கள் 5000 யூனிட்களை உற்பத்தி செய்யலாமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்க வேண்டும் என்றால் வேறு முறைகளையோ அல்லது வேறு வகையான நுட்பங்களையோ பயன்படுத்த வேண்டும் நம்முடைய அடுத்த assumptionக்கு முன்னால் நாம் ஏற்கனவே பார்த்த முதல் இரண்டு assumption பற்றி பார்ப்போம் அது sales prices variable costs மற்றும் total fixed போன்றவை சம்பந்தப்பட்ட வரம்பிற்குள் மாறாமல் இருக்கும் ஒரு ஞாயமான வரையறைக்குள் மட்டும் இந்த அனுமானம் சரியானதாகும் அடுத்த மூன்றாவது அனுமானம் volume இது மட்டும்தான் cost driver இங்கு நாம் மற்ற செலவுகளின் மாறுபாடுகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை அதாவது விலையில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது மூலப் பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் etcetera இங்கு செலவு முக்கியமாக volume காரணமாக மாறுகிறது என்று நாம் assume செய்கிறோம் தொடர்புடைய வால்யூமின் வரம்பினையும் குறிப்பிடுகிறோம் எனவே நமக்குத் தெரியும் 0 வில் இருந்து 1200 யூனிட்டுகள் வரை நாம் இயக்குகிறோம் எனில் இந்த வரம்பு வரை நம்முடைய கணக்கீடுகள் உண்மையானவை இங்கே Inventory levels ஆனது மாற்றம் இல்லாமல் இருக்கும் என்று கருதப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட கால அளவில் sales mix மாறாது என்று நாம் கருதுகிறோம் எனவே தரப்பட்ட கால அளவில் sales mix ஐ கணக்கிடுகிறோம் இந்த அனுமானங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொண்டு விட்டாலும் அவை தப்பாக போய் விட்டால் என்ன நடக்கும் என்று சோர்ந்து விடாதீர்கள் முதலில் இந்த அனுமானங்களின் அடிப்படையில் நாம் சில கணக்கிடுதல்களை செய்யலாம் பிறகு சிறிது தளர்த்தலாம் அல்லது ஒவ்வொன்றாக சில அனுமானங்களை மாற்ற அனுமதிக்கலாம் இவ்வாறாக நாம் sensitivity analysis செய்து பார்க்கலாம் நம்முடைய கணக்கிடுதல்களை நாம் சிறிது மாற்றலாம் மேலும் ஒரு particular case க்காக நாம் சில முடிவுகளுக்கு வருவோம் அது reasonably correct ஆக இருக்கலாம் எனவே குறுகியகால முடிவெடுத்தலுக்கு இந்த CVP analysis மிகவும் பயன்படக்கூடியது நம்முடைய விவாதத்தை அடுத்த செஷனில் தொடரலாம் அதுவரை நன்றி வணக்கம்